ஒரு மின் கடத்தியில் மின் புலம் மற்றும் மின்னழுத்தம் நிலைமின்புலம் மற்றும் நிலைமின்னாற்றல் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போது அதை வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்த விரும்புகிறோம் இன்றைய சொற்பொழிவில் மின்புல மின்னழுத்தம் மற்றும் கடத்திகள் மீதான மின்னூட்டங்கள் பற்றி பேசப் போகிறோம் பொருட்களை பற்றிய இந்த வகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் எனவே இந்த சொற்பொழிவில் அவற்றைப் பற்றி பேசுகிறோம் பின்னர் நாம் துருவப்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது மின்கடத்தா பொருட்களைப் பற்றியும் பேசுவோம் இன்று கடத்திகளுடன் தொடங்குகிறோம் வரையறைப்படி ஒரு கடத்திக்கு மின் புலத்தின் செல்வாக்கின் கீழ் நகரும் தானாக இயங்கக்கூடிய மின்னூட்டங்கள் உள்ளன எனவே அது ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்ளும் நான் அதன் பண்புகளை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொண்டு அவற்றை விளக்கப் போகிறேன் கடத்திகளின் பண்புகளில் நாம் வேலை செய்கிறோம் எனவே நாம் பண்பு 1 ஐ எடுத்துக் கொள்வோம் கடத்திக்குள் உள்ள மின் புலம் பூஜ்ஜியம் அது புரிந்து கொள்ள மிகவும் எளிதானது என்னிடம் ஒரு கடத்தும் பொருள் இருந்தால் மற்றும் அதன் உள்ளே ஒரு புலம் இருந்தால் E என்பது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இல்லை இந்த புலம் என்ன செய்யும் என்றால் மின்னூட்டங்களை நகர்த்த மற்றும் இந்த மின்னூட்டங்கள் புலம் பூஜ்ஜியமாக மாறும் வரை நகர்ந்துகொண்டே இருக்கும் எனவே ஒரு கடத்திக்குள் உள்ள மின்னூட்டங்களை நான் கூடுதல் மின்னூட்டங்கள் என சொல்ல வேண்டும் ஏனென்றால் இல்லையெனில் எல்லாம் நடுநிலையானது E பூஜ்ஜியமாகும் வரை கடத்தி நகர்ந்து கொண்டே இருக்கும் மின்னூட்டம் நகர்பவை என்பதால் கடத்திக்குள் உள்ள E எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும் இதன் விளைவாக எண் 2 ஒரு கடத்தியின் மீது வைக்கப்படும் கூடுதல் மின்னூட்டம் எப்போதும் மேற்பரப்பில் நகர்ந்துகொண்டே இருக்கும் இது நாம் ஏற்கனவே முதல் சில விரிவுரைகளில் பேசிய ஒன்று ஆனால் இப்போது நாம் அதை மேலும் விளக்குவோம் எனவே இதைப் புரிந்து கொள்ள திடமாக இருக்க வேண்டிய இந்த கடத்தியை மீண்டும் எடுத்துக்கொள்வோம் மேலும் உள்ளே E ஆனது 0 ஆக உள்ளது நான் எந்த சிறிய கன அளவு உடைய அளவு எந்த வடிவம் உடைய எந்த விஷயங்களை எடுத்து கொண்டேன் என்றால் காஸ் விதி மூலம் இண்டெகரல் E dot d s என்பது E பூஜ்ஜியமாக இருப்பதனால் இந்த எப்சிலோன் 0 ஆல் மூடப்பட்ட q வை தவிர வேறொன்றும் இல்லை இது உடனடியாக q வினால் மூடப்பட்ட எந்த தொகுதி எந்த வடிவம் எந்த அளவின் உள்ளேயும் எப்போதும் 0 மற்றும் எனவே ஒரு கடத்தி உள்ளே கூடுதல் மின்னூட்டம் இல்லை என்பதை குறிக்கிறது இது பற்றி நாம் முன்பே பேசியுள்ளோம் கூலும் விசை 1 ஓவர் r ஸ்கொயர் ஐ நாம் எவ்வாறு சோதிப்பது இப்போது அதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகச் சொல்கிறேன் ஒருவேளை கோளவடிவ கடத்தியை நான் எடுத்துக் கொண்டால் எனவே அதில் கோள சமச்சீர் தன்மை உள்ளது ஒரு திசைக்கும் மற்றொன்றுக்கும் வேறுபாடு இல்லை மற்றும் அதற்கு கூடுதல் மின்னூட்டத்தை வைக்க வேண்டும் இந்த கூடுதல் மின்னூட்டம் கோள சமச்சீர் முறையில் விநியோகிக்கப்படும் ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்குவதாக இருப்பதால் இந்த வெளியேற்றங்கள் நகர்த்தப்பட்டன என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நேர்மறையான மின்னூட்டங்கள் மேற்பரப்புக்கு நகர்த்தப்படும் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் புலம் 1 ஓவர் r ஸ்கொயர் ஆக இல்லாமலோ அல்லது காஸ் விதி திருப்தியடையவில்லை என்றாலோ அதற்குப் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் காஸ் விதி என்பது மாறிக்கொண்டிருக்கும் 1 ஓவர் r ஸ்கொயர் மின் புலத்திற்கு சமானமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதற்காக நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் இங்கே ஒரு மிக சிறிய மேற்பரப்பையும் அதன் எதிர் பக்கத்தையும் எடுத்து மேற்பரப்பானது சம திட கோணம் d ஒமேகாவை ஏற்படுத்துமாறு நான் செய்யப் போகிறேன் இங்கே தூரம் r 1 ஆக இருக்கட்டும் பெரிய தூரம் r 2 ஆக இருக்கட்டும் d ஒமேகா மிகவும் சிறியது இப்போது கோள ஆய அச்சுகளில் நாம் முன்பு கற்றுக்கொண்டது என்ன இந்த பகுதியில் எனவே நான் இந்த படத்தை மீண்டும் எடுத்து செய்ய வேண்டும் நான் ஒரு பக்கத்தில் இந்த சிறிய மேற்பரப்பை r 1 என்றும் மறுபுறம் பெரிய மேற்பரப்பில் r 2 என்றும் மற்றும் இந்த பகுதி d ஒமேகா r 2 ஸ்கொயர் இந்த பகுதி d ஒமேகா r 1 ஸ்கொயர் என்றும் எடுத்துக் கொள்கிறேன் இந்த புள்ளியில் நாம் புலத்தை கணக்கிடுவோம் இரண்டு பக்கங்களிலும் சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதால் இரண்டு வரிகளும் சந்திக்கும் நடுப்புள்ளி இந்த மேற்பரப்பில் மின்னூட்டம் சிக்மாவாக இருக்கும் மின்னூட்ட அடர்த்தி வெளிப்புறம் சிக்மா முறை d ஒமேகா r 2 ஸ்கொயர் ஆக இருந்தால் இந்த பக்கத்தில் d ஒமேகா r 1 ஸ்கொயர் சிக்மாவாக இருக்கப் போகிறது இப்போது E ஆனது 1 ஓவர் r raise to 2 மைனஸ் டெல்டாவுக்கு மாறுபடுகிறது என்றால் அங்கே டெல்டா ஒரு நேர்மறை எண் பின்னர் இடையில் இந்த புள்ளியில் உள்ள புலம் E சிக்மா d ஒமேகா r 2 ஸ்கொயர் வகுத்தல் r 2 raise to 2 மைனஸ் டெல்டா ற்கு சமம் மற்றும் அது இந்த திசையில் இருக்கும் இதுதான் புலத்தின் திசை மற்றும் மைனஸ் சிக்மா d ஒமேகா r 1 ஸ்கொயர் வகுத்தல் r 1 ஸ்கொயர் மைனஸ் டெல்டா மற்றும் அது இந்த திசையில் இருக்கப் போகிறது எனவே வெளிவரும் மொத்த புலம் மற்றும் ஒரு மாறிலி k உள்ளது இது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 நாம் இப்போது இது பற்றி கவலைபட இல்லை நான் r இன் சார்பு பற்றியே அதிக கவலைப்படுகிறேன் எனவே இது k சிக்மா d ஒமேகா அவை அனைத்தும் ஒரே மாதிரி r 2 raise to டெல்டா மைனஸ் r 1 raise to டெல்டா ஆகும் நான் மீண்டும் நினைவுகூருகிறேன் நான் இந்த கோளத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த இரண்டு சிறிய பகுதிகளின் காரணமாக இந்த புள்ளியில் உள்ள புலத்தின் மீது கவனம் செலுத்துகிறேன் இந்த புலம் E சிக்மா k டைம்ஸ் d ஒமேகா r 2 raise to டெல்டா மைனஸ் r 1 raise to டெல்டா என்பதை கண்டுபிடித்தேன் r 2 என்பது r 1 ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த புலம் இந்த திசையில் இருக்கும் எனவே ஒரு நிகர புலம் மற்றும் இது இந்த திசையில் உள்ளது இது என்ன செய்யும் எனவே இந்த சிவப்பு திசையை நேர்மறையாக நாம் எடுத்துக்கொள்வோம் இது மேற்பரப்பில் அதிக மின்னூட்டங்களை நகர்த்தும் இதன் விளைவாக எதிர் மின்னூட்டம் உள்ளே விடப்படும் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு புலம் 1 ஓவர் raise to 2 மைனஸ் டெல்டா க்கு விகிதாசாரத்தில் இருந்தால் கூடுதல் மின்னூட்டம் மேற்பரப்பில் இருந்து வருகிறது பின்னர் அது அதிக மின்னூட்டத்தை இழுக்கிறது எனவே உள்ளே எதிர் மின்னூட்டம் இருக்க போகிறது உள்ளே உள்ள மின்னூட்டம் 0 ஆக இருக்க போவதில்லை நாம் மற்ற நிலைமையை எடுத்துக் கொள்வோம் மற்ற சூழ்நிலையில் E என்பது 1 ஓவர் r raise to 2 பிளஸ் டெல்டாவிற்கு விகிதாச்சாரத்தில் இருக்கும்படி நான் எடுத்துக் கொள்வேன் அந்த வழக்கில் நிகர புலங்கள் E என்பது k சிக்மா d ஒமேகா r 2 raise to மைனஸ் டெல்டா மைனஸ் r 1 raise to மைனஸ் டெல்டாவிற்கு சமமாக இருக்கும் மற்றும் r 1 ஐ விட r 2 அதிகமாக இருந்தால் புலம் எதிர் திசையில் இருக்கும் நான் இங்கே அதை கருப்பு நிறத்தில் காட்டுகிறேன் எனவே இப்போது மேற்பரப்பில் உள்ள இந்த மின்னூட்டம் கூடுதல் மின்னூட்டம் மையத்தை நோக்கி உள்ளே அதே மின்னூட்டத்தில் தள்ளத் தொடங்கும் எனவே இறுதி விநியோகம் சில மின்னூட்டம் மையத்தில் அதே அடையாளத்தையும் மற்றும் எதிர் மின்னூட்டம் மற்றும் மீதமுள்ள சில கன அளவில் இருக்கும் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாம் என்ன செய்கிறோம் இப்போது நான் வாதத்தை பொதுமைப்படுத்த முடியும் ஏனென்றால் இந்த வகையான எதிர்ப்பதமாக அமைந்துள்ள பிரிவுகளை எல்லா இடங்களிலும் என்னால் செய்ய முடியும் எனவே புலம் 1 ஓவர் r ஸ்கொயர் லிருந்து விலகிச் சென்றால் உள்ளே மின்னூட்டம் பூஜ்ஜியம் அல்ல என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே E என்பது 1 ஓவர் r ஸ்கொயர் ஆக இருந்தால் இந்த இரண்டு சொற்களும் சரியாக ரத்து செய்யப்படுவதை பார்ப்பீர்கள் அதாவது டெல்டா 0 ஆக இருந்தால் இந்த சொற்கள் ரத்து செய்யப்படும் இந்த சொற்கள் ரத்து செய்யப்பட்டு மற்றும் உள்ளே உள்ள மின்னூட்டங்கள் 0 ஆகிறது எனவே காஸ் விதியின் விளைவாக நாம் பார்த்தது அல்லது 1 ஓவர் r ஸ்கொயர் இன் நடத்தையைக் கொண்டுள்ளது ஒரு கடத்தியின் மீதுள்ள கூடுதல் மின்னூட்டம் மேற்பரப்பில் நகர்கிறது எனவே நான் பேசியதைப் பற்றி நீங்கள் பார்க்கும் இயற்பியல் சார்ந்த வழி இது அடுத்த புள்ளி எண் 3 முழு கடத்தியும் அதே மின்னழுத்தத்தில் உள்ளது அதாவது என்னிடம் எந்த இரண்டு புள்ளிகளில் இந்த கடத்தி மின்னழுத்தம் இருந்தால் இங்கே இந்த புள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே இந்த புள்ளி உள்ளே ஒரு புள்ளி மறுபுறம் ஒரு புள்ளி இவைகள் அனைத்தும் அதே சமமான மின் அழுத்தத்தில் இருக்கும் காரணம் மிகவும் எளிது மின் கடத்திக்குள் E ஆனது 0 ஆக இருப்பதால் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொன்றுக்கு கடத்திக்குள் நகர்த்துவதில் எந்த வேலையும் செய்யப்படவில்லை வேலை எதுவும் செய்யப்படவில்லை என்றால் மின்னழுத்த வேறுபாடும் இல்லை அது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் வேறு வழியைப் பாருங்கள் ஒரு கடத்தியின் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் இது அங்கே ஒரு புலம் இருக்கும் என்பதைக் குறிக்கிறது ஏனென்றால் புலம் என்பது டெல்டா மின்னழுத்தம் வகுத்தல் தொலைவு என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை அங்கே புலம் இருந்தால் அது மின்னூட்டத்தை நகர்த்தும் புலம் 0 ஆக மாறும் வரை மற்றும் புலத்தின் நகர்வு பூஜ்யம் ஆகிறது மின்னழுத்தம் ஒன்றுதான் எனவே கடத்தியின் அனைத்து மேற்பரப்புகளும் சமமின்னழுத்த பரப்புகள் ஏனெனில் மின்னழுத்தம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அடுத்து மின்புலம் E எப்போதும் கடத்தும் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கும் இது புரிந்து கொள்ள மிகவும் எளிதானது மீண்டும் ஒரு கடத்தியை பார்ப்போம் ஒரு கடத்தியின் மேற்பரப்பு என்று ஏற்கனவே கூறியுள்ளோம் எனவே முதலில் நான் உங்களுக்கு கணித வாதத்தை தருகிறேன் அது சமமின்னழுத்த மேற்பரப்பு மற்றும் E என்பது மைனஸ் gradient of V ஐத் தவிர வேறொன்றுமில்லை இந்த முழு மேற்பரப்பிலும் மின்னழுத்தம் ஒரே மாதிரியாக இருப்பதால் மற்றும் எப்போதும் gradient of V சமமின்னழுத்த பரப்புகளுக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே புலம் இதற்கு செங்குத்தாக இருக்கும் என்பது தன்னிச்சையானது இயல்பு ரீதியாக புலம் செங்குத்தாக இல்லை என்று வைத்துக்கொள்வோம் கடத்தும் மேற்பரப்பில் சிவப்பு நிறம் மூலம் நான் காட்டும் ஒரு கூறு இருந்தது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் இது மின்னூட்டங்களை கிடைக்கச் செய்யும் கடத்தியின் நகரும் மின்னூட்டங்கள் மற்றும் மேற்பரப்புக்கு இணையான புலம் 0 ஆக மாறும் வரை அவை நகர்ந்து கொண்டே இருக்கும் எனவே இறுதியாக மேற்பரப்பிற்கு செங்குத்தாக E மாறுகிறது என்பதை நீங்கள் விளக்குகிறீர்கள் இதன் விளைவாக இந்த மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தி ஒரு கடத்தியின் மீது என்னவாக இருக்கும் என்பதையும் என்னால் எழுத முடியும் எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் நான் இங்கே ஒரு சிறிய பெட்டியை உருளையை அல்லது ஒரு உருளையை தேர்வு செய்வேன் புலமானது செங்குத்தாக இருப்பதால் புலத்தை இங்கே செங்குத்தாக ஆக்குகிறது அது வெளியே வரலாம் அல்லது அது உள்ளே செல்லலாம் பிறகு நான் காஸ் விதியைப் பயன்படுத்தினால் E டாட் d s நாம் இரண்டு அடிப்படையிலிருந்து அல்லது சிலிண்டர் மற்றும் புலத்தின் மேல் பரப்புகளில் இருந்து மட்டுமே பங்களிப்போம் எனவே E டாட் d s என்பது E டாட் n ஐ தவிர வேறொன்றுமில்லை மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் திசையன் n ஆகும் அந்த மேற்பரப்பின் வழியாக கன அளவில் இருந்து வெளிவரும் E dot n முறை சிறிய பகுதி d a மற்றும் அது மின்னூட்ட அடர்த்தி இன் மடங்கு டெல்டா வகுத்தல் எப்ஸிலோன் 0 என்பது காஸின் விதிப்படி E dot n சிக்மா ஓவர் எப்ஸிலோன் 0 ற்கு சமமாக இருக்க வேண்டும் இவ்வாறுதான் மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தியும் கடத்தியின் மேற்பரப்பில் உள்ள மின் புலமும் தொடர்புடையவை புலம் உள்ளே செல்கிறது என்றால் நீங்கள் E டாட் n எதிர்மறையாக பார்க்க முடியும் மின்னூட்ட அடர்த்தி எதிர்மறையாக இருக்க வேண்டும் புலம் வெளியே வருகிறது என்றால் மின்னூட்ட அடர்த்தி நேர்மறையாக இருக்கும்

அடுத்து நான் உள்ளே மின்னூட்டம் q இல்லாத ஒரு கடத்தியில் மூடிய குழியை உருவாக்கினால் எதுவும் இல்லை பின்னர் மின்னூட்டம் அற்ற குழிக்குள் இருக்கும் புலம் கூட 0 ஆகும் இது பார்ப்பதற்கு மிகவும் எளிதானது முதலில் நாம் இயல்பு ரீதியான வாதத்தை வைத்துக்கொள்வோம் இந்த முழு விஷயமும் ஒரு திடமான கடத்தி என்று நான் கருதுகிறேன் எனவே நான் எந்த மின்னூட்டத்தை கொடுத்தாலும் அல்லது வெளியிலிருந்து எந்த புலத்தை செலுத்தினாலும் நான் என்ன செய்தாலும் அனைத்து மின்னூட்டங்களும் பிளஸ் அல்லது மைனஸ் இவை அனைத்துமே வெளிப்புற மேற்பரப்பில் வசிக்கிறன எனவே உள்ளே எந்த மின்னூட்டமும் இல்லையெனில் உள்ளே ஒரு குழியை ஏற்படுத்துவதற்காக இப்போது நான் இதனுடைய இந்தப் பகுதியை அகற்றிவிட்டேன் எனவே இந்த குழியை ஏற்படுத்த மற்றும் மின்சாரம் மூலம் இதை அழிக்க நான் எதையும் தொந்தரவு இல்லை நான் எந்த மின்னூட்டத்தையும் நகர்த்தவில்லை நான் எதையும் செய்யவில்லை எனவே உள்ளே உள்ள நிலைமை முந்தையதைப் போலவே உள்ளது எனவே E 0 ஆகிறது வேறு வழி கணித வழியில் இதைப் பார்த்தால் நாம் ஏற்கனவே சில விரிவுரைகளுக்கு முன்பு என்ன செய்தோம் அதாவது divergence of v grad v என்பது லாப்லாசியன் of v பிளஸ் grade of v ஸ்கொயர் மற்றும் உள்ளே இந்த தொகுதியின் மீது செய்யும் தொகை ஈட்டை நான் எடுத்துக் கொண்டால் எனவே நான் குழி உள்ளே இந்த தொகுதி மீது d v தொகையீடு செய்கிறேன் இது இண்டெகரேஷன் v grad of v dot d s க்கு சமமாக உள்ளது உள்ளே எந்த ஒரு மின்னூட்டமும் இல்லாததால் இந்த சொல் பூஜ்யம் ஆகிறது எனவே நான் grade v ஸ்கொயர் d v உடன் விடப்பட்டேன் மீண்டும் ஒரு கடத்தியின் மேற்பரப்பில் இந்த v மாறிலியாக உள்ளது எனவே நான் அதை வெளியே இழுக்க முடியும் grad v dot d s எதுவும் இல்லை ஆனால் E dot d s நீங்கள் கழித்தல் குறியை விரும்பினால் ஆனால் உள்ளே மின்னூட்டம் இல்லை எனவே இந்த வார்த்தை மறைந்துவிடும் எனவே இறுதியாக என்னிடம் எஞ்சியிருப்பது கிராட் v ஸ்கொயர் d v என்பது 0 இது ஒரு நேர்மறையான திட்டவட்டமான அளவு எனவே கிராட் v 0 ஆக இருக்க வேண்டும் இது மறைந்துவிட வேண்டும் எனவே உள்ளே எந்த புலமும் இல்லை

எனவே நான் ஒரு கடத்தியை எடுத்துக்கொண்டால் உள்ளே எவ்வளவு மெல்லிய ஷெல் புலமாக இருந்தாலும் நான் வெளியிலிருந்து என்ன செய்தாலும் எப்போதும் புலம் 0 ஆக இருக்கும் மேலும் இது வெளிப்புற தொந்தரவுகளிலிருந்து கருவிகளைப் பாதுகாக்க கேடயங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் ஒரு இடி புயலில் பிடிபட்டால் உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு காருக்குள் செல்லும்போது வெளியே உள்ள எந்த விநியோகஸ்தர்களிலும் நீங்கள் பாதுகாப்பு செய்யப்படுவீர்கள் இது ஃபாரடேயின் கூண்டு என்றும் அழைக்கப்படுகிறது என்று மக்கள் சில நேரங்களில் கூறுகிறார்கள் மேலும் இறுதி புள்ளியாக நான் இந்த குழியை மற்றும் உள் பரப்பிலுள்ள நிகர மின்னூட்டம் ஆனது காஸ் விதி மூலம் எடுத்துக் கொள்கிறேன் ஏனெனில் ஒரு கடத்தி உள்ளே புலம் 0 ஆகும் நான் இந்த காஸ் மேற்பரப்பை எடுத்து தொகையீடு செய்தால் அது எனக்கு நிகர மின்னூட்டம் 0 எனக் கொடுக்கும் நான் கேள்வி கேட்கிறேன் உள்ளே மின்னூட்ட விநியோகம் எங்காவது நேர்மறையாக இருக்கலாமா எங்காவது எதிர்மறை மீண்டும் நேர்மறை மற்ற சில மேற்பரப்பில் எதிர்மறை மற்றும் பதில் என்பது இல்லை இது ஒருபோதும் நடக்காது இது ஏனெனில் மின்னூட்டங்கள் விநியோகிக்கப்பட்டால் நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு சில மின் புலகோடுகள் இருக்கும் அதாவது E பூஜ்ஜியம் அல்ல ஆனால் நாம் குழி உள்ளே E 0 என்று முந்தைய புள்ளியில் பார்த்திருக்கிறோம் எனவே அந்த மின்னூட்டங்களில் எந்த விநியோகமும் இருக்க முடியாது எனவே குழியின் மேற்பரப்பில் சிக்மா என்ற கடத்தியில் தயாரிக்கப்படும் ஒரு குழியில் சிக்மா என்றால் மேற்பரப்பு மின்னூட்டம் எப்போதும் 0 ஆகும் எனவே இவை நாம் பார்த்த கடத்திகளின் சில பண்புகள் மற்றும் நீங்கள் அதை பார்க்க முடியும் ஏனெனில் மின்னூட்டங்களில் உள்ள ஒரு நகரும் மின்னூட்டம் ஒரு கடத்தியில் மின்னூட்டம் கிடைக்கிறது இது இந்த குறிப்பிட்ட பண்புகளைக் கொண்டுள்ளது